அடுத்து Y ∆ இணைப்பு பற்றி காண்போம்இந்த விஷயத்தில் நியூட்ரல் ஸ்டார்க்கு தனிமைப்படுத்தப்படுகிறது நியூட்ரல் தனிமைப்படுத்தப் பட்டிருப்பதால் இங்கு நியூட்ரல் இல்லை எனவே பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் பாய முடியாது இந்த பக்கம் டெல்டா ஆகும் இனி அடுத்த வரைபடத்தில் டெல்டாவை பற்றி காண்போம் எனவே இது ஸ்டார் பக்கமானது உங்கள் க்ரவுன்ட் இல்லாதது எனவே பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டமும் பாய முடியாது டெல்டாவுக்கு நியூட்ரல் உரிமை இல்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இது திறந்திருக்கும் இது அப்படியே இருக்கும் இது உங்கள் குறிப்பு ஒன்றாகும் அதாவது இந்த இரண்டு வரைபடம் Y க்ரவுன்ட் செய்யப்பட்டது மற்றும் இரண்டாம் பக்கமானது கட்டுப்பாடற்றது மேலும் இந்த பக்கம் உங்களுடையது அதே எதிர்மறை வரிசை வரைபடம் இந்த வகையான இணைப்பைக் கொண்டுள்ளது இதுவும் ஒன்று எனவே இது திறந்த நிலையில் இருக்கும் ஏனெனில் எதிர்மறை வரிசை மின்னோட்டம் எதுவும் பாய முடியாது அந்த நேரத்தில் சமநிலையற்ற தவறுக்கான எண்களை நீங்கள் எப்போது எடுப்பீர்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதைப் பார்க்கும் இப்போது இன்னொன்று Y க்ரவுன்ட் செய்யப்பட்டதுஆனால் இந்த ∆ இணைப்பு நியூட்ரல் அடிப்படையில் என்ன நடக்கும் அதாவது ∆ இணைக்கப்பட்ட இரண்டாம் நிலை பூஜ்ஜிய வரிசை சுழற்சி மின்னோட்டம் இருப்பதால் முதன்மை மின்னோட்டம் பாயக்கூடும் அதாவது இந்த விஷயத்தில் உங்கள் பூஜ்ஜிய வரிசை நீங்கள் அழைக்கும் மின்னோட்டத்தை டெல்டாவில் பாயலாம் ஆனால் அது சரியாக விடாது அது உங்கள் முனையத்தை விட்டு வெளியேற முடியாது இது உங்கள் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டத்தை சுற்றும் எனவே இந்த விஷயத்தில் அது ∆ இணைக்கப்பட்ட இரண்டாம் நிலை சுற்றும் ஒரு பூஜ்ஜிய வரிசை மற்றும் Y இணைக்கப்பட்ட முதன்மைக்கான க்ரவுன்ட் செய்யப்பட்ட திரும்பும் பாதை அதாவது உங்கள் நியூட்ரல் நிலையானது முதன்மைப் பக்கமாகும் அதாவது அதன் மின்னோட்டம் பாயக்கூடும் ஏனென்றால் டெல்டா சுழலும் மின்னோட்டத்தை நீங்கள் அழைக்கும் ஒரு இடம் இருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் ∆ முனையங்களை விட்டு வெளியேற முடியாது எனவே அது அந்த டெல்டா முனையத்தை விட்டு வெளியேற முடியாது ஏனெனில் இது ஒரு சுழலும் மின்னோட்டமாகும் அதாவது இந்த பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் நியூட்ரலானது க்ரவுன்ட் செய்யப்பட்ட முதன்மை பக்கமாக பாயக்கூடும் ஏனெனில் சுற்றும் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் டெல்டாவில் உள்ளது எனவேஇது மின்மாற்றியின் உங்கள் பூஜ்ஜிய வரிசை எதிர்வினை பின்னர் நீங்கள் அதை இணைக்கிறீர்கள் ஆனால் டெல்டாவிலிருந்து முனைய பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டத்தை விட்டு வெளியேற முடியாது என்பதால் இது ஒரு புழக்கத்தில் உள்ளது எனவே இது திறந்திருக்கும் இது உங்கள் a1 மற்றும் இது உங்கள் குறிப்பு ஒன்றாகும் எனவே இந்த சிறிய விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பக்கம் அடித்தளமாக உள்ளது எனவே முதன்மை சுழற்சி மின்னோட்டம் டெல்டாவில் பாயும் ஏனெனில் டெல்டாவிலும் பூஜ்ஜிய வரிசை சுற்றும் மின்னோட்டம் இருக்கும் ஆனால் அது உங்கள் முனையத்திற்கு ∆ ஐ விட்டுவிட முடியாது ஆனால் அது உள்ளே இருக்கும் அதனால் தான் அது புழக்கத்தில் இருக்கும் ஆனால் முதன்மை மின்னோட்டம் முடியும் ஓட்டம் இந்த பக்கம் அடித்தளமாக உள்ளது மற்றும் இந்த பக்கம் உங்கள் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் முதன்மை பக்கத்தில் பாயக்கூடும் அதனால்தான் ∆ இது ஒரு சுற்றும் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் ஆனால் முனையத்தை விட்டு வெளியேற முடியாது எனவே இந்த இணைப்பிற்கான உங்கள் பூஜ்ஜிய வரிசை வரைபடம் மின்மாற்றி எதிர்வினை அதை இணைக்க வைக்கும் ஏனெனில் ஆரம்பத்தில் நான் முதன்மை மின்னோட்டத்தை முடியும் என்று சொன்னேன் ∆ இணைப்பியில் பூஜ்ஜிய வரிசை சுழற்சி மின்னோட்டம் இருக்கிறது எனவே இந்த வகையான இணைப்பிற்கான உங்கள் பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க் வரைபடம் இது இதற்கான மற்றொரு விஷயம் என்னவென்றால் இது உங்கள் ∆ ∆ இணைப்பு மேலும் இதுவும் ∆ ∆ ஆகும் இந்த வழக்கில் என்ன நடக்கும் என்பது பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் ∆ ஆனால் அது முனையத்தை விட்டு வெளியேற முடியாது எனவே வரைபடங்கள் சரியாக இருக்க வேண்டும் அப்படியானால் ∆ முனையம் மற்றும் அதற்கு சமமான சுற்று ∆ இது ஒரு சுழலும் மின்னோட்டமாகும் எனவே இந்த பக்கம் திறந்தி ருக்கும் ஆனால் ஒரு சிறிய வளையத்தை மின்மாற்றி பூஜ்ஜியமாக்கு ங்கள் உங்கள் மின்மறுப்பை வரிசைப்படுத்தி இதை இப்படி மூடவும் எனவே நீங்கள் இந்த வகையான வரைபடத்தைப் பார்த்தால் நான் இந்த வகையான விஷயத்தை அர்த்தப் படுத்துவேன் இந்த வளையமே இந்த பக்கத்திலிருந்தோ அல்லது இந்த பக்கத்திலி ருந்தோ நியூட்ரல் செய்யப்பட்டது ஏனெனில் இது உங்கள் சுழற்சி மின்னோட்டத்தை பரப்புகிறது எனவே ∆ ∆க்கு நீங்கள் அதைக் குறிப்பிடுவது எளிமையாக இருக்கும் ஆனால் இது திறந்திருக்கும் எனவே இது ∆ ∆க்கான பூஜ்ஜிய வரிசை வரைபடம் எனவே மின்மாற்றிக்கு இதுபோன்ற 5 இணைப்புகள் உள்ளன தவறு ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் விஷயங்களைத் தீர்ப்பதற்கு இவை மிக முக்கியமானவை மேலும் இந்த வகையான உங்கள் வரைபடம் இந்த பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க் மிகவும் முக்கியமானது மற்றும் இது எளிய விஷயங்களை மிகவும் எளிதாக்குகிறது எனவே அது உங்களுடையது அதாவது சமச்சீர் கூறு நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை என்று நாங்கள் கூறியது எதுவாக இருந்தாலும் சரியானது எனவே இந்த விஷயங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நாங்கள் விவாதித்த எதுவும் உண்மையில் விடப்படவில்லை இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே படம் 6 இல் காட்டப்பட்டுள்ளபடி சுய மற்றும் பரஸ்பர உறுப்புகளுடன் மூன்று கட்ட இருப்பு Y இணைக்கப்பட்ட சுமை உங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம்சுமை நடுநிலை Zn 0 உடன் க்ரவுன்ட் செய்யப்படுகிறது அதாவது இந்த Zn எதிர்வினை 0 ஆக எடுக்கப்பட்டால் நீங்கள் வரிசை மின்மறுப்புகளை தீர்மானிக்க வேண்டும் எனவே உங்களிடம் 3 கட்டம் உள்ளது உங்கள் இருப்பு Y இணைக்கப் பட்ட சுமை சரியானது அதாவது இது உங்கள் கட்டம் இது a இது ஒரு b மற்றும் இது c மின்னழுத்தம் Va Vb Vc மற்றும் இந்த Ia Ib Ic வழியாக பாயும் மின்னோட்டம் மற்றும் எதிர்வினை என்பது Zs Zs Zs ஆகும் ஆனால் அவை கட்டங்களுக்கு இடையில் பரஸ்பர தூண்டலைக் கொண்டுள்ளனஅதாவது கட்டம் மற்றும் a மற்றும் b Zm க்கு இடையில் கட்டம் b மற்றும் c Zm க்கு இடையில் மற்றும் கட்டம் a மற்றும் c க்கு இடையில் Zm ஆகவும் இது உங்களுடையது இதுதான் நடுநிலை மின்னோட்டம் எனவே இது சமச்சீர் Y இணைக்கப்பட்ட சுமை எனவே உங்கள் வரிசை மின்மறுப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தரை மின்னழுத்தத்திற்கான வரி ஏனெனில் இது உங்கள் சுற்று கோட்பாட்டில் இருந்து நீங்கள் படித்த உங்கள் ஜோடி சுற்று எனவே இது சமச்சீர் Y இணைக்கப்பட்ட சுமை எனவே உங்கள் வரிசை மின்மறுப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே க்ரவுன்ட் மின்னழுத்தத்திற்கான வரி ஏனெனில் இது உங்கள் சுற்று கோட்பாட்டில் இருந்து நீங்கள் படித்த உங்கள் ஜோடி சுற்று எனவே க்ரவுன்ட் மின்னழுத்தத்திற்கான Va விக்கு சமமாக Va இருக்கும் Va Zs Ia ZmIb ZmIc எனவே பரஸ்பர தூண்டல் இருப்பதால் நீங்கள் இவ்வாறு எழுதலாம் V a Zs Ia Zm Ib ZmIc ஏனெனில் கட்டங்களுக்கு இடையில் பரஸ்பர தூண்டல் வழங்கப்படுகிறது இதேபோல் உங்கள் Vb Zm Ia ZsIb ZmIc நீங்கள் Vb க்காக எழுதுவதால் Zs Ib மற்ற இரண்டு Zm Ia Zm Ic ஆக இருக்கும் அதேபோல் நாங்கள் Vc ஐ எழுதும்போது Zs Ic மற்ற இரண்டு Zm Ia Zm Ib ஆகும் எனவே இந்த வழியில் நாம் நில மின்னழுத்தங்களுக்கு வரி எழுதுகிறோம் VaVb Vc எனவே நீங்கள் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் VaVb Vcக்குZs Zm Zm Zm Zs Zm Zm Zm Zs சமமான சமன்பாடு இது சமன்பாடு 1 என்று கூறுகிறது இப்போது அதன் பரஸ்பர தத்துவத்தை நாம் பின்பற்றுவோம் கட்டங்களுக்கு இடையில் தூண்டல் உள்ளது எனவே இந்த அணி Zabc ஐ வரையறுக்கும் அதாவது Vp Zabc Ip என்பது Vp இந்த சமன்பாட்டிலிருந்து மட்டுமே சமம் என்று அதன் உறவை நாம் அறிவோம் Vp VaVbVcT Ip IaIbIc T இது உங்கள் Zabc அணி எனவே Vp உங்கள் VaVbVcTIp IaIb IcTமற்றும் Zabc க்கு சமம் எனவே அதே உறவு அங்கு 12 சமன்பாட்டிற்குச் செல்லும்Vp A Vsமற்றும்Ip A Is அதாவது உங்கள் VpA Vs அதே உறவு சமன்பாடு 12 மற்றும்Ip A Is அதே உறவு மற்றும் நீங்கள் ஆதரிக்கும் இந்த ஒரு Vp சமமாக A ஆக மாறும் மற்றும் Ip A Is என்று நீங்கள் வைத்தால் A என்பது Zabc A Is சமன்பாடு இந்த ஐந்து இருபுறமும் ஆகிவிடும் நீங்கள் A 1 ஐ பெருக்க அது Va1 Va2 Va0 வாக இருக்கும் பின் A 1 இது 13 ஆவது சமம் இது உங்கள் Zabc இது உங்கள் A நீங்கள் கொடுத்த எல்லா வற்றையும் நீங்கள் அறிவீர்கள் இது உங்கள் Ia1 Ia2 Ia0 அனைத்தையும் பெருக்கும் நீங்கள் பெருக்கினால் என்ன நடக்கும் அது என்னவாகும் என்று Va1 Va2 Va0 என்பது Zs Zm 0 0 க்கு சமம் அது 0 Zs Zm 0 ஆக மாறும் அது 0 0 Zs 2 ZmIa1 Ia2 Ia0 இது சமன்பாடு 7 எனவேபல சமன்பாடுகள் உள்ளன 4 5 6 மற்றும் முன்பு 2 மற்றும் 3 ஆகவும்Z1 நேர்மறை வரிசைக்கு சமமானது Zs Zm எதிர்மறை வரிசையும் Zs Zm மற்றும் பூஜ்ஜிய வரிசை உங்கள் Zs 2 Zm ஆக மாறும் எனவே அடுத்த எடுத்துக்காட்டு ∆ இணைக்கப்பட்ட எதிர்ப்பு சுமை எனவே இதை மட்டுமே நாம் புரிந்து கொண்டோம் அதற்கு முன்பு ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த பெருக்கத்தை நீங்கள் சரியான வழியில் செய்ய வேண்டும் ஏனெனில் 3 க்ராஸ் 3 மேட்ரிக்ஸ் பெருக்கங்கள் உள்ளன மேலும் இந்த β ஆபரேஷன் செயல்பாட்டை நீங்கள் சிறந்த முறையில் கையாள இந்த சரியான பதிலை நீங்கள் பெறுவீர்கள் எனவேஅடுத்த எடுத்துக்காட்டு 2A∆ இணைக்கப்பட்ட எதிர்ப்பு சுமை படம் 7 இல் காட்டப்பட்டுள்ளபடி சமநிலையற்ற 3 கட்ட விநியோகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது வரி நீரோட்டங்களின் சமச்சீர் கூறுகளைக் கண்டுபிடிப்பதைக் காண்பிக்கும் டெல்டா நீரோட்டங்களின் சமச்சீர் கூறுகளையும் கண்டுபிடிப்போம் வரி மின்னோட்டத்தின் சமச்சீர் கூறு மற்றும் இந்த ∆ மின்னோட்டத்தின் உங்கள் சமச்சீர் கூறு இரண்டையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த எடுத்துக்காட்டு இது போன்றது இது உங்கள் வரைபடம் இது டெல்டா இணைப்பு இது கிளை இது எதிர்ப்பு 3R 3R மற்றும் 3R எடுக்கப்பட்டது கட்டத்தில் ஒரு மின்னோட்டம் 15∟ 60oஆம்பியர் கட்டம் b இல் 10 ∟30o ஆம்பியர் எனவே உங்கள் தற்போதைய மின்னோட்டமானது c ஆகும் Icயை நீங்கள் எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் ஏனெனில் Ia Ib Ic 0 எனவே முதலில் நீங்கள் இங்கு வருவீர்கள் Ia Ib Ic 0 Ia கொடுக்கப்பட்ட 15∟ 60oஆம்பியர்க்கு சமம் Ib க்கு 10 ∟30oஆம்பியர் கொடுக்கப்படுகிறது எனவே 15∟ 60o 10 ∟30o Ic 0 எனவே நீங்கள் Ic 18 ∟154o ஆம்பியர் பெறுவீர்கள் எனவே தற்போதைய 3 வரி நீரோட்டங்கள் உங்களுக்கு கிடைத்துள்ளன அவை சமநிலையற்றவை இப்போது 24 25 மற்றும் 26 அந்த 24 சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறது அதனால் தான் 13 என்பது 15∟ 60oIb என்பது 10∟30o க்கு சமமாகிறது எனவே இது β வால் பெருக்கப்படுகிறது அதனால் தான் 10∟120o 30 ◦மற்றும் 18 Ic என்பது ∟154o1542400 எனவே இதை எளிமைப்படுத்தினால் Ia1 4 5oஆம்பியர் கிடைக்கும் ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த கணக்கீடுகள் நீங்கள் எப்போதாவது சரியாக செய்ய வேண்டும் இந்த கணக்கீடுகள் அனைத்தும் உண்மையில் என்னால் செய்யப்படுகின்றன என்பதை நான் மீண்டும் சொல்கிறேன் எனவே கணக்கீட்டில் ஏதேனும் தவறு இருந்தால் எனக்குத் தெரியப்படுத்துங்கள் இதேபோல் Ia2 மீண்டும் 13 க்கு சமம் இது சமன்பாடு 25 இலிருந்து Ia2 13Iaβ2Ib β Ic இந்த மதிப்புகள் அனைத்தையும் நாங்கள் மாற்றுகிறோம் Ia2 15∟ 60o10∟30o2400 18∟154o120◦ எனவே Ia2 ஆனது 13 9oஆம்பியர் பெறும் இப்போது Ia0 13 Ia Ib Ic ஏற்கனவே அந்த நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அது ∆ இணைப்பு Ia Ib Icஎன்பது 0 ஆகும் எனவே Ia0 0 ஆம்பியர் இப்போது Ia1Ia2 அல்லது Ia0 இப்போது Ib1Ib2Ib0 Ic1 Ic க்குச் செல்லும்Ib1 β2 Ia1 என்று நமக்குத் தெரியும் எனவே இது 4 5o ஆம்பியராக மாறும் என்பதை நாம் அறிவோம் Ib2 β Ia2 அதாவது 13 1o ஆம்பியர் மற்றும் Ib0 βIa0 0 ஆம்பியர் இதேபோல் Ic1 β Ia1 நாம் இப்போது பெறலாம் உங்களுக்கு 4 5o ஆம்பியர் கிடைக்கும் 96 மற்றும் இது∟162 10 ஆம்பியர் மற்றும் Ic0 β Ia0 0 ஆம்பியர் இப்போது நீங்கள் வேறு ஒன்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது உங்கள் ∆ சுமை நீங்கள் அதை Y ஆக மாற்றுகிறீர்கள் இப்போது நீங்கள் இதை Y க்கு மாற்ற வேண்டும் அதனால் நீங்கள் Y க்கு மாற்றினால் அது ∆ ஆக இருந்தால் அது R R R ஆக மாறும் எனவே இது 3R 3R 3R வழங்கப்படுகிறது எனவே இந்த நட்சத்திரத்தை நீங்கள் மாற்றினால் அது 3R 3R 3R 3R 3R ஆக மாறும் எனவே இறுதியில் இது R ஆக மாறும் அதனால்தான் இது R மற்றும் IaIbIc ஆக எடுக்கப்படுகிறது மற்றும் மின்னழுத்தம் Vab சரியானது இதேபோல் இங்கே Vbc மற்றும் Vca எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த Vab என்றால்இந்தச் சுழற்சியில் KVL என்று நீங்கள் கூறலாம் எனவே அது IaR-IbRVabஅதாவதுVab R எனவே Iab Vab3R சரிதானே எனவே உங்கள் மற்றும் இது மற்றும் மன்னிக்கவும் Vab என்பது RIa கழித்தல் Iab க்கு சமம் மற்றும்Iab இந்த மின்னோட்டத்திற்கு a மற்றும் b க்கு சமம் எனவே இது I மின்னோட்டம் எனவே இந்த உருவத்திலிருந்து Vab3R க்கு சமமாகிறது நீங்கள் 3R என்று அழைக்கிறீர்கள்இது உண்மையில் உங்களுடையது என்பதால் இது அடைப்புக்குறிக்குள் உங்களுக்கு உதவும் நான் எழுதுகிறேன் உண்மையில் இது உங்கள் 7 உருவத்தி லிருந்து சரியான படம் 7 எனவே இதன் பொருள் இந்த Iab உருவத்திலிருந்து Vab3R என்று உங்களால் எழுத முடியும் அதாவது Vab R எனவே நீங்கள் இங்கே Vabஐ R3R ஆக வைக்கிறீர்கள் உங்கள் R R ரத்து செய்யப் பட்டு Iab1315∟ 60o ஏனெனில் Ia15∟ 60o மற்றும் Ib10∟30o அதாவது 10∟30oஆகஇருக்கும் எனவே Iab உங்களுக்கு 6 3oஆம்பியர் கிடைக்கும் இது உங்கள் Iab இதேபோல நீங்கள் Ibc மற்றும் Ica வைக் கணக்கிடக்கூடிய ஒத்த வழியைக் குறிக்கிறது எனவே Ibc யும் இந்த வகையான விஷயங்களை நினைவில் கொள்வது மிகவும் எளிதானதுமூன்றில் ஒரு பங்கு மட்டுமே இருக்கும் Ib டேட்டாவின் படி எடுக்கப்பட்டுள்ளது எனவே Ibc 13 எனவே 13 10∟300 Ic என்பது 18∟1540ஆக இருக்கிறது மேலும் Ibc 8 640 ஆம்பியர் ஆக வருகிறது இதேபோல் Ica என்பது 13 ஆக இருக்கும் எனவே Ica 10 52 ஆக இருக்கும் இது ∟138 60ஆம்பியரை எளிதாக்கும் இப்போது Iab Ibc Ica நமக்கு கிடைத்துள்ளது நேர்மறை வரிசை எதிர்மறை வரிசை மற்றும் உங்கள் பூஜ்ஜிய வரிசை கூறு மின்னோட்டம் Iab என்று சொல்லுங்கள் எனவே அதே தத்துவம் அதே சூத்திரம் எனவே Iab1 ஐ 13 ஆக எழுதுவார் ஏனென்றால் நமக்கு Iab Ibc Ica கிடைத்துள்ளன இப்போது Iab1 இது வரியின் நேர்மறை வரிசை கூறு மின்னோட்டமாகும் அதாவதுIab1 13 Iab β Ibc β2Ica எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் சமர்ப்பிக்கவும் எனவே Iab1 13 Iab6 308 33 அது என்ன உங்கள் Ibc 8 640 ஆனால் β என்பது 1200 6 640 உங்கள் β2Icaβ2Ica உண்மையில் Ica 138 60 சரியா மற்றும் அதனுடன்β2 என்றால் 2400 எனவே 10 60 எனவே நீங்கள் Iab1 ஐ எளிமைப்படுத்தினால் அது 2 50 ஆம்பியர் ஆக மாறும் இதேபோல் Iab213 Iabβ2Ibc β Ica தயவுசெய்து நீங்கள் மாற்றாக Iab Ibc Ica மற்றும் β2 மற்றும் β இந்த கோணங்கள் அனைத்தும் Iab2 8 90 ஆம்பியர் ஆக நீங்கள் பெறுவீர்கள் Iab0 இது 13 Iab Ibc Ica Iab0 0 ஆக மாறும் மேலும் நீங்கள் அதை சரிபார்க்க முடியும் என்பதை நினைவில் கொள்க Ia1√3∟300 இங்கே மாற்றுகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இது உண்மையில் Iab1 Ia1√3300 ஆகிறது என்று பார்ப்போம் இதேபோல் இங்கே Iab2 ஆனது Ia2√3∟ 300 உண்மையில் இது வைத்திருக்கிறது எனவே இது நான் அடைப்புக்குறிக்குள் எழுதியுள்ளேன் அதாவது உங்கள் Iab1 மற்றும் இது உங்கள் கட்டத்தின் நேர்மறையான வரிசைக் கூறு ஆகும் இது உங்கள் கட்டத்தை ஒரு உரிமை என்று அழைக்கிறது எனவே இந்த உறவு உள்ளது எனவே ஒரே விஷயம் என்னவென்றால் நீங்கள் விஷயத்தை சரியாக கணக்கிட வேண்டும் சில விஷயங்களை இப்போது மெதுவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போதுஇன்னொன்று சிக்கல் வகை போன்ற சிக்கல் அல்லது அதே நேரத்தில் விஷயங்களை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எடுத்துக்காட்டாக உங்களிடம் டெல்டா வலது இணைக்கப்பட்ட சுமை மற்றும் மூன்று கட்ட விநியோகம் a b c ஆகும் மேலும் இது ஒரு மின்னோட்டம் மற்றும் அது 15 ஆம்பியர் வலதுபுற மின்னோட்டத்தை வழங்குகிறது ஆனால் ஒரு வரியில் உருகினால் உருகும் உண்மையில் இது மின்னோட்டத்தின் சமச்சீர் கூறுகளை கணக்கிடுகிறது எனவே நான் ஒரு வரியை வெட்டினேன் என்று நினைக்கிறேன் அது உருகி உருகும் அதாவது போய்விட்டது அதாவது Ib0 ஆக மாறும் எனவே என்ன நடக்கும் எனவே இந்த விஷயத்தில் இது 0 என்றால் மின்னோட்டம் 15 ஆம்பியர்களைக் குறிக்கும் எனவே அந்த விஷயத்தில் Ia 15 ∟0 ஐ எடுத்துக்கொள்வதற்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த ஆம்பியர் குறிப்பு ஒன்று பின்னர் Ib 0 என்று பொருள் இது Ia மற்றும் இந்த Ic ஆகியவை இங்கு மின்னோட்டம் இல்லாததால் அதாவது இது Ic க்கான பாதை அதாவது உங்கள் Ic அந்த Ia பின்னர் Ic எனவே இந்த விஷயத்தில் Ib 0 எனவே Ic என்பது Ic என்பதாகும் அதாவது Ic 15∟1800 ஆம்பியர் எனவேஅந்த உறவை Ia11 13Iaβ Icβ2Ib நாம் அறிவோம் என்று நமக்குத் தெரியும் எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் நீங்கள் மாற்றுகிறீர்கள் Ia Ib Ic எந்த வகையிலும் 0 மற்றும் β அந்த கோணம் எனவே நீங்கள் Ia1 7 5 j 4 33 ஆம்பியர் பெறுவீர்கள் இப்போது இதேபோல் மீண்டும் Ia Ib Ic நீங்கள் சப்ஸ்ட்டியூட் செய்கிறீர்கள் அதன்படி கோணத்தை βஇந்த கோணத்தில் வைக்கிறீர்கள் அதனால் இது 7 5 j4 33 ஆம்பியர் இருக்கும் மற்றும் Ia0 ஆனது 13Ia Ib Ic அதாவது 0 அதாவதுIa என்பது Ia1 Ia2 க்கு சமம் எனவே Ia1 இந்த அளவுக்கு அதிகமாக உள்ளது எனவே j 4 33 ரத்து செய்யப்படும் இறுதியில் அது 15∟0 ஆக மாறும் எனவே ஒரு க்ராஸ் சோதனைக்கு இது ஒரு எளிய பிரச்சினை ஆனால் இது ஒரு நல்ல பிரச்சினை அடுத்தது எதுவாக இருந்தாலும் ஒரு யூனிட் அமைப்புக்கு நாம் அனைவரும் ஒன்றாகப் படித்திருக்கிறோம் என்பதைக் காண்பிக்கும் இந்த சிக்கல் ஒரு முழு பக்கமாகும் ஆனால் அது கடினமான ஒன்றல்ல ஆனால் பூஜ்ஜிய வரிசை விஷயம் முழு பக்க பிரச்சனையும் இது போன்றது பின்னர் நான் விளக்குகிறேன் கேள்வி என்னவென்றால் ஒரு யூனிட் அமைப்புக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட தளத்தை எடுத்துள்ளோம் அதன்படி உங்கள் அடிப்படை மின்னழுத்தங்களின் அனைத்து தளங்களையும் நாம் எடுத்துள்ளோம் வரி மற்றும் ஜெனரேட்டர் அல்லது மின்மாற்றி அதற்கேற்ப எதுவாக இருந்தாலும் அது மாற்றப்பட்டுள்ளது அதனால்உங்கள் யூனிட் அமைப்பில் நாம் படித்த விஷயங்கள் இங்கே இந்த சிக்கலுக்கு இது நமக்குத் தேவை அந்த சூத்திரங்கள் முதலில் நாம் அதை பழைய அடிப்படை மின்மறுப்புக்கு மாற்ற வேண்டும் பின்னர் நீங்கள் புதிய அடிப்படை நீங்கள் அதை ஒரு யூனிட்டுக்கு மாற்று கிறீர்கள் எனவே இந்த எடுத்துக்காட்டை நேரடியாக நான் எழுதுவேன் ஏனெனில் ஒரு யூனிட் அமைப்புக்குஎல்லாவற்றையும் வழங்கியிருப்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் மேலும் பல சிக்கல்கள் உள்ளனதீர்க்கப்பட்டது எனவே வரைபடத்தைக் கொடுப்பதற்கு முன்பு இது மிகப் பெரிய பிரச்சினை ஆனால் படியுங்கள்கவனமாக அந்த வரைபடம் வழங்கப்படும் எனவே விஷயங்கள் எளிதாக இருக்கும் 50 MVA 11 k V ஒத்திசைவுஜெனரேட்டர் நான் வரைபடத்தில் 20 துணை நிலையற்ற எதிர்வினை இருப்பதைக் காட்டினேன் படம் 9 இல் காட்டப்பட்டுள்ளபடி ஜெனரேட்டர் இரண்டு முனைகளிலும் மின்மாற்றிகளுடன் ஒரு டிரான்ஸ்மிஷன் கோடு வழியாக இரண்டு மோட்டார்கள் வழங்குகிறது மோட்டார்கள் 30 மற்றும் 15 MVA இன் உள்ளீடுகளை 10KV 25 சப்டிரான்சியனுடன் எதிர்வினை மதிப்பிட்டுள்ளன மூன்று கட்ட மின்மாற்றிகள் இரண்டும் 60 MVAமற்றும் 10 8 121 KV என மதிப்பிடப்படுகின்றன ஒவ்வொன்றும் 10 வினைத்திறன் ஒரு யூனிட்டுக்கு இருக்கும் ஜெனரேட்டருக்கான பூஜ்ஜிய வரிசை எதிர்வினைகளை அனுமானிக்கவும் மற்றும் மோட்டார்கள் ஒவ்வொன்றும் 6 5Ωஇன் தற்போதைய கட்டுப்படுத்தும் உலைகள் நடுநிலையுடன் இணைக்கப்பட்டுள்ளன ஜெனரேட்டர் மற்றும் மோட்டார் எண் 2 இரண்டு மோட்டார்கள் உள்ளன எனவே இது மோட்டார் எண் 2 பூஜ்ஜியம் இரண்டு பரிமாற்ற வரியின் வரிசை எதிர்வினை 300Ω ஆகும் வரியின் தொடர் எதிர்வினை 100Ω ஆகும் எனவே நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க்கை வரையவும் நாம் அனைத்தையும் பெற்றவுடன் நேர்மறை அளவுருக்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறை வரிசை என்பது ஒரு பிரச்சினை அல்ல பூஜ்ஜிய வரிசை சரியானது என்றால் நீங்கள் அதை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் எனவே இது உண்மையில் ஒவ்வொன்றின் எதிர்மறை வரிசை எதிர்வினை என்று கருதும் சில அனுமானமாகும் இயந்திரம் அதன் துணை நிலையற்ற எதிர்வினைக்கு சமம் எனவே இது உங்கள் ஜெனரேட்டர் வரைபடம் ஒரு ஜெனரேட்டர் உண்மையில் Y இணைப்பான் க்ரவுன்ட் செய்யப்பட்டது இது ட்ரான்ஸ்ஃபார்மர்T1 இது உங்கள் ∆ Y ட்ரான்ஸ்ஃபார்மர் Y பக்கமானது இது ட்ரான்ஸ்ஃபார்மர் T2Y ∆ இங்கே Y பக்கமும் அடித்தளமாக உள்ளது இங்கே உங்கள் மோட்டார் 1 இது உண்மையில் மோட்டார்கள் இது மோட்டார் 1 ஆனால் இங்கே Y இல்லை க்ரவுன்ட் மற்றும் இது மோட்டார் 2 இந்த 2 வட்டத்தின் உள்ளே வட்டத்தில் உள்ள அடைப்புக் குறிக்குள் எழுதப்பட்டுள்ளது இங்கேயும் நான் 1 எழுதியுள்ளேன் இங்கே இந்த மோட்டார் சரியானது எனவேநீங்கள் எப்போது அவ்வாறு செய்வீர்கள் இப்போது நீங்கள் கணக்கிடும்போது எந்த தவறும் செய்ய மாட்டீர்கள்உதாரணமாக நீங்கள் சில புள்ளிகளைக் குறிக்கிறீர்கள் இது d நீங்கள் ஒரு பஸ் பட்டியை கூடவைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இதை e மற்றும் f செய்ய முடியும் இது உண்மையில் வரி இது உண்மையில் டிரான்ஸ்மிஷன் கோடு மற்றும் இது இந்த f இங்கேயும் ஒரு அடையாளத்தால் குறிக்க முடியும்புள்ளி மூலம் நான் உங்கள் p q ஐ வைத்திருக்கிறேன் இந்த புள்ளியை நான் குறிக்கவில்லை நான் சரியான வரைபடத்தில் குறித்தால் பின்னர் காண்பிக்கிறேன் இந்த புள்ளி p மற்றும் q இந்த வழியில் முதலில் நீங்கள் அதை ஒவ்வொன்றாக குறிக்கவும் நீங்கள் அதை சரியாக குறிக்கவும் விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்று நீங்கள் காண்பீர்கள் அதனால்நீங்கள் அளவுருக்களைப் பெற்றவுடன் நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை வரைபடத்தை வரைய வேண்டும் நேர்மறை மற்றும் எதிர்மறை என்பது ஒரு பிரச்சினை அல்ல எனவே நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது பூஜ்ஜிய வரிசை மட்டுமே எனவே அடிப்படை சக்தி 50 MVA மற்றும் அடிப்படை மின்னழுத்தம் 11 KVக்கு சமம் என்று கருதுங்கள்ஏனெனில் இந்த ஜெனரேட்டர் உண்மையில் 50 MVA 11 KV எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது நாங்கள் தான் உண்மையில் அடிப்படை சக்தி 50MVA மற்றும் அடிப்படை மின்னழுத்தம் 11KV எனவேஇப்போது 1112110 8KV அடிப்படை மின்னழுத்தம் பரிமாற்றமாக இருக்கும் ஏனெனில் இந்த மின்மாற்றி உண்மையில் 10 8121KV இது உங்கள் பக்கமாகும் எனவே அதனால்தான் அந்த அடிப்படை அது இருக்கும் கோடு பக்கத்திற்கு 1112110 8KVமாறும் ஏனெனில் மின்மாற்றி உண்மையில் 10 எனவே 1112112110 8 அதனால்இது உங்கள் அடிப்படை மின்னழுத்தம் 123 இப்போது மோட்டார் பேஸ் மின்னழுத்தம் மீண்டும் இதற்கு செல்ல வேண்டும் இந்த மின்மாற்றி 10 மீண்டும் உங்கள் 10 8 உங்கள் விஷயம் 121 சரியானது எனவே மீண்டும் 123 8121 அது இருக்கும் எனவே மோட்டார் பக்கம் மீண்டும் 11 KV ஆக மாறும் இது ஒரு யூனிட் விஷயத்திற்கு நாம் பார்த்தது இதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எனவே ட்ரான்ஸ்ஃபார்மர் எதிர்வினை இரண்டிற்கும் XT1 XT2 10 வழங்கப் படுகிறது சரி இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது நான் எழுதாத அதே அலகு அமைப்பு ஆனால் யோசனை என்னவென்றால் முதலில் இது உங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் 60MVA என்று அழைக்கப்படுகிறது உங்கள் இரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மதிப்பீடும் இந்த டேட்டா எங்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்பதைப் பார்ப்போம் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் நான் இல்லை என்று எழுதியுள்ளேன் மோட்டார்கள் இதை மதிப்பிடுகின்றன என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் மூன்று கட்ட ட்ரான்ஸ்ஃபார்மர் 60 MVA மற்றும் 10 8 121 kV என மதிப்பிடப்படுகின்றன அதாவது இந்த மின்மாற்றி வீதம் யூனிட் மின்மறுப்புக்கு 0 1 சரியானது எனவே முதலில் மின்மாற்றி தளத்தின் அடிப்படை மின்மறுப்பு 6010 புள்ளி என்பதை நீங்கள் 10 8260 என்று அழைக்கிறீர்கள் எனவே அதனுடன் நீங்கள் பெருக்கினால் 10 8260 என்பதுதான் தோற்றம் அங்கே நீங்கள் அதன் சொந்த அடித்தளத்தில் ஓமிக் மதிப்பு என்று சொல்லுங்கள் இப்போது நாம் 50 MVA தளத்தையும் 11kV ஐ எடுத்துள்ளோம் எனவே நீங்கள் 11250 கொண்டு அதை வகுக்க வேண்டும் எனவே அது 0 1 5060 10 8112 அதாவது 0 0805 ஒரு யூனிட்டுக்கு உங்கள் பழைய தளமும் MVA இன் புதிய தளமும் மின்னழுத்தங்களும் அதாவது ஒரு யூனிட்டுக்கு கணினி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே அங்கிருந்து வெகு தொலைவில் நான் சரியாக எழுதுகிறேன் எனவே இந்த வழியில் XT1 XT2 வில் ஒரு யூனிட்டுக்கு 0 0805 கிடைக்கும் நன்றி கூறி வரவேற்கிறேன்